மாணவர்களை வரவேற்கிறோம் நாம் பண மேலாண்மை குறித்து விவாதித்து வருகிறோம் முந்தைய வகுப்பில் பணத்திற்கும் இலாபத்திற்கும் இடையிலான வேறுபாடு பற்றி அறிந்து கொண்டோம் மற்றும் இலாபம் என்பது பெயரளவு மற்றும் உண்மையான பணம் இலாபம் என்பதை அறிந்து கொண்டோம் எனவே இலாபத்தில் எவ்வளவு பணத்தில் உள்ளது மற்றும் எவ்வளவு இலாபம் பணத்தில் இல்லை இலாபத்தின் எவ்வளவு பெயரளவு பகுதி அதை பற்றி நாம் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே இலாபம் நம்மை திருப்திபடுத்துவதற்கு போதுமானதல்ல அதற்காகவே பணம் இருக்க வேண்டும் என்பதையும் பணம் இருந்தால் பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது எவ்வளவு பணத்தை ரொக்கமாக வைத்திருக்க வேண்டும் எவ்வளவுபணத்தை குறைந்த கால சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களாக மாற்றுவதற்கு முதலீடு செய்வது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த தற்போதைய சொத்துக்களின் விலை குறைகிறது மேலும் அவை சம்பாதிக்கத் தொடங்குகின்றன எனவே பணமும் இலாபமும் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் என்று அர்த்தம் எனவே இலாபத்தின் பணத் திறனை நாம் கவனிக்க வேண்டும் அதிக அளவு பணம் இருந்தால் அந்த பணத்தின் முதலீட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதில் கவனமாக இருங்கள் இங்கே இரண்டாவது முக்கியமான விஷயம் பணப்புழக்கம் மற்றும் பணப் பங்கு நிறுவனத்தில் பணப்புழக்கத்தின் அளவு மற்றும் நிறுவனத்தில் பணம் இருப்பது தெரிந்தவுடன் அந்த பணத்தின் எந்தப் பகுதி எவ்வளவு செல்கிறது என்பதை நாம் அறிந்தவுடன் அந்த பணத்தின் எந்தப் பகுதி நிலையான தொகை அல்லது கையிருப்புள்ள தொகை அது அந்தப் பணம் கையிருப்பு என்றால் அது வருமானத்தை ஈட்டும் என்பது உங்களுக்கு நன்றாகத் தெரியும் நாம் பணத்தைப் பயன்படுத்துவதால் பணத்தை ரொக்கமாக வைத்திருந்தால் மட்டுமே பணத்தை பயன்படுத்துவோம் நாம் பணத்தை ரொக்கமாகவோ அல்லது வங்கி இருப்பு வடிவிலோ இருக்கலாம் எனவே நீங்கள் கூட வங்கியில் வங்கி இருப்பை பண இருப்பாக வைத்திருக்கிறீர்கள் வங்கிகளின் இருப்பு அல்லது நிறுவனங்களின் வங்கிக் கணக்கில் சொல்லும் இருப்பு நடப்புக் கணக்கில் உள்ளது அது சேமிப்புக் கணக்கில் இருக்கும் 4 அல்லது 3 வட்டியைக் கூட ஈட்டாது எனவே நம்மிடம் எந்த அளவு பணம் இருந்தாலும் அதை உடனடியாக பயன்படுத்தலாம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் அதை இருப்பாக வைத்திருக்கக்கூடாது அதை நிறுவனத்திற்குள் பயன்படுத்த வேண்டும் எனவே மூலப்பொருளை வாங்குவதற்காக அல்லது வேறு வகையான உள்ளீடுகளை வாங்குவதற்கான நடவடிக்கைகளில் இதைப் பயன்படுத்த வேண்டும் என்பதாகும் பின்னர் தொழிலாளர்களின் சம்பளத்தை செலுத்துவதோடு மின்சாரம் நீர் மற்றும் பிற வகையான பொருட்களின் பில்களை செலுத்துவதற்கு அதைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் எவ்வளவு பணத்தை வைத்திருக்கிறோம் மற்றும் இலாபத்தில் ஒரு பகுதி தக்க வைத்துக் கொள்ளப்படும் நிறுவனத்தில் 1 துறையிலிருந்து மற்ற துறைக்கு 1 யூனிட்டிலிருந்து மற்ற யூனிட்டுக்கு செல்ல வேண்டும் பணம் செல்கிறது என்றால் அது பயன்பாட்டில் உள்ளது பணத்தை பணமாக மட்டுமே கையிருப்பில் வைத்திருந்தால் நீங்கள் சொல்வது ஒன்றுதான் இந்த பணஇருப்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி எங்களுக்குத் தெரியாது எந்த சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களாக மாற்றுவது அல்லது குறுகிய கால பேமெண்ட் களைச் செய்ய எவ்வளவு பணம் தேவை என்று எங்களுக்குத் தெரியாது எனவே நமக்கு தெரியாததால் பண வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கவில்லை எனவே பணப்புழக்கம் மற்றும் வெளிச்செல்லல் ஆகியவற்றை நாம் கணிக்கவில்லை என்றால் நாம் எந்தவிதமான பண வரவு செலவுத் திட்டங்களையும் தயாரிக்கவில்லை என்றால் அவ்வாறான நிலையில் பணப்பங்கு மிக பெரிய தொகையாக வைக்கப்படும் மேலும் நிறுவனத்திற்குள் தேவைப்படாவிட்டால் பணம் செலுத்துவதற்கு நாம் அதைப் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த வழக்கில் அது பயன்படுத்தப்படாமல் அப்படியே இருக்கும் அதற்காக நாம் பண வரவு செலவுத் திட்டம் மிக முக்கியமானது என்று நாம் விவாதித்தோம் மற்றும் நிறுவனங்களின் பட்ஜெட் காலம் என்பது நிறுவனத்தின் திறன்கள் மற்றும் வளங்களை பொருத்தது அவ்வாறு பட்ஜெட் காலம் 1 மாதமாக இருக்க வேண்டும் ஆனால் மன்னிக்கவும் பொதுவாக இது அதிகபட்ச பட்ஜெட் காலம் என்று நான் கூறுவேன் இது 1 மாதமாக இருக்கும் இது 15 நாட்கள் மற்றும் குறைந்தபட்சம் 1 வாரம் வரை இருக்கலாம் எனவே 1 வாரத்திற்கான வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கும் படிவம் அவர்கள் குறைந்த அளவு பங்குகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் போதுமான அளவிற்கு அதிகமாக நடப்பு சொத்தை நிர்வகிக்கும் நிதி செலவில் அவர்கள் போதுமான அளவு சேமித்து வைத்திருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் அதிக அளவு பணத்தை பணமாக வைத்திருக்கவில்லை மேலும் வரும் 1 வாரத்தில் இந்த அளவுக்கு பணம் உள்ளே வருகிறது இந்த அளவுக்கு பணம் வெளியேறுகிறது எனவே பணத்தின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருந்தால் நிகர வேறுபாடு என்ன பின்னர் நாம் கொஞ்சம் பணத்தை வைத்திருக்கலாம் அல்லது வெவ்வேறு மூலங்களிலிருந்து இந்த பணத்தை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆனால் நாம் அதை முன்கூட்டியே அறிந்திருந்தால் வார இறுதியில் உபரி இருக்கப்போகிறது எனவே உபரி முதலீடு செய்ய வேண்டிய இடத்தை நாம் முன்கூட்டியே சிந்திக்க வேண்டும் என்பதாகும் எனவே இது பணப்புழக்கம் அல்லது பணப் பங்கு 2 முக்கியமான விஷயங்களைக் குறிக்கிறது எனவே பணத்தில் இருந்து போதுமான வருமானத்தை ஈட்டுவதற்கு நம்மிடம் உள்ள பணத்தை நிறுவனத்தில் பயன்படுத்த வேண்டும் இருப்பாக வைத்திருக்கக்கூடாது இல்லையெனில் செலவு அதிகரிக்கும் எந்தவொரு வருமானமும் இருக்காது நிதிச் செலவு உயர்கிறது வருமானம் செலவோடு பொருந்தவில்லை இறுதியாக நமக்கு இழப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலையுடன் முடிவடைகிறது மூன்றாவது முக்கியமான விஷயம் கேஸ் ப்லோட பிரசெண்டேஷன் முந்தைய வகுப்பில் சிறிது காலத்திற்கு முன்பு நான் சொன்னது போல் இப்போது 2 சட்டரீதியான நிதிநிலை அறிக்கைகள் உள்ளது ஒன்று இன்கம் ஸ்டேட்மென்ட் முடிவில் தயாரிக்கப்பட வேண்டும் ஆனால் 1994 க்குப் பிறகு சர்வதேச அளவில் 1997 க்குப் பிறகு இந்திய அளவில் நாம் இன்னும் ஒரு அறிக்கையை அறிமுகப்படுத்துகிறோம் அந்த அறிக்கை கேஷ் ப்லோ ஸ்டேட்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது முதல் சட்டரீதியான அறிக்கை இது இரண்டாவது மற்றும் இது மூன்றாவது சட்டரீதியான அறிக்கை பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் குறிப்பாக தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் கூட தயாரிக்கவேண்டும் பொது நிறுவனங்கள் முதலீடு செய்ததால் பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களைப் பொறுத்தவரை வருமான அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் அது இலாப நஷ்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை நிறுவனத்தின் நிதி நிலையை அறிய தயாராக இருக்க வேண்டும் மூன்றாவது அறிக்கை அது பணப்புழக்க அறிக்கை இது 1994 இல் சர்வதேச கணக்கியல் தரக் குழுவால் கட்டாயமாக்கப்பட்டது ஜனவரி1 1994 இல் வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை அறிக்கை தவிர மூன்றாவது அறிக்கை ஒவ்வொரு நிறுவனம் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் அதாவது கேஷ் ப்லோ ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கப்பட்டது முன்னர் தயாரிக்கப்பட்டிருந்தது போன்ற ஒரு எளிய பணப்புழக்க அறிக்கையைப் அல்ல ஆனால் இப்போது வேறுபட்ட பணப்புழக்க அறிக்கையைத் தயாரிக்கும் நிறுவனத்தின் பண நிலையை மிகவும் வித்தியாசமாகவும் மிகச் சிறந்ததாகவும் தெரிவிக்க வேண்டும் எனவே IASC சர்வதேச கணக்கியல் தரக் குழு 1997 இல் தீர்மானித்து இந்த முடிவு செயல்படுத்தப்பட்டது 1997 ஆம் ஆண்டில் ஒரு முக்கியமான கணக்கியல் தரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இது AS3 புதிய கணக்கியல் தரநிலை AS3 என அழைக்கப்படுகிறது ஜனவரி 1997 முதல் இந்த AS3 இன் கீழ் இந்த அறிக்கை இந்தியாவிலும் கட்டாயப்படுத்தப்பட்டது ஒவ்வொரு இந்திய பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனமும் இப்போது 3 சட்டப்பூர்வ அறிக்கைகளைத் தயாரிக்க வேண்டும் ஒன்று வருமானம் அறிக்கை இரண்டாவது ஏற்கனவே இருந்த இருப்புநிலை மற்றும் மூன்றாவது பணப்புழக்க அறிக்கை எனவே இப்போது பணப்புழக்க அறிக்கையும் ஒரு சட்டப்பூர்வ கட்டாய அறிக்கை 1956 அல்லது 2013 இல் இந்திய நிறுவனங்களின் சட்டங்களின் கீழ் தேவையான அறிக்கையாக இது மாறியுள்ளது இது ஒரு முக்கியமான அறிக்கையாகும் இந்த அறிக்கை தேவைப்படுகிறது அல்லது தேவைப்பட்டது அல்லது சில காரணங்களால் கட்டாயமாக்கப்பட்டது மற்றும் இந்த காரணங்கள் மிகச் சிறப்பாக நிறுவப்பட்டவை மற்றும் மிகவும் சரியான காரணங்களுக்காக இந்த அறிக்கை அனைத்து நிறுவனங்களுக்கும் பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது எனவே முதலில் நான் உங்களுக்குச் சொன்னது ISA அதை கட்டாயமாக்கியது இது மட்டுமல்ல இப்போது வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை தவிர மூன்றாவது முக்கியமான அறிக்கையான பணப்புழக்க அறிக்கை உள்ளது இந்த 3 பரந்த வகைகளின் கீழ் தயாரிக்கப்பட வேண்டும் முதலாவது இயக்க செயல்பாடுகள் இரண்டாவதாக முதலீட்டு நடவடிக்கைகள் மற்றும் பின்னர் நிதி நடவடிக்கைகள் எனவே அவர்கள் இப்போது தயாரிக்கப்பட்ட பணப்புழக்க அறிக்கையை 3 முக்கியமான செயல்பாடுகள் முதலீட்டு நடவடிக்கைகள் மற்றும் நிதி நடவடிக்கைகள் என ஏன் பிரிக்க வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது இது ஏன் செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த அறிக்கையை தயாரிப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அது ஒரு உற்பத்தி நிறுவனமாக இருந்தால் பின்னர் பணத்தின் அல்லது இலாபத்தின் முக்கிய ஆதாரம் முதலில் இலாபம் பின்னர் பணமானது செயல்பாடுகளிலிருந்து இருக்க வேண்டும் செயல்பாடுகளில் இருந்து அதிகரிக்க வேண்டும் பிறகு செயல்பாடுகள் என்பது இலாபத்தின் ஆதாரம் மற்றும் பண இலாபம் முதன்மையான ஆதாரங்கள் செயல்பாடுகள் இரண்டாவது முதலீட்டு நடவடிக்கைகள் என்று கூறலாம் மற்றும் மூன்றாவது மூலமானது நிதி நடவடிக்கைகளாக இருக்கலாம் எனவே இவை தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தைப் பற்றி உங்களுக்குத் தெரிந்தால் அல்லது அதிகமாகத் தெரிந்தால் அவ்வாறான நிலையில் அவர்களின் செயல்பாடுகளிலிருந்து எவ்வளவு இலாபம் அல்லது நிதி அல்லது வருமானம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இது ஒரு முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது இது முதலீட்டு நடவடிக்கைகளிலிருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறது மூன்றாவது ஒரு நிதி நடவடிக்கைகளிலிருந்து அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பதுதான் எனவே இந்த விஷயத்தில் அது முதலீட்டு நடவடிக்கைகள் மற்றும் இது நிதி நடவடிக்கைகள் ஆகும் நீங்கள் செயல்பாட்டு நடவடிக்கைகள் பற்றி பேசும்போது நான் சொன்னது போல் இது சாத்தியமாகும் நடவடிக்கைகளின் முக்கிய ஆதாரம் என்னவென்றால் இந்த வருமான அறிக்கையின் மேல் பகுதியில் நீங்கள் வருமான அறிக்கையைத் தயாரிக்கும்போது இந்த வருமான அறிக்கையை 2 பகுதிகளாகப் பிரிக்கிறீர்கள் முதல் பகுதி அதாவது இந்த வருமான அறிக்கையின் மேல் பகுதி வர்த்தக கணக்கு என்றும் இரண்டாவது பகுதி இலாப நட்ட கணக்கு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது வர்த்தக கணக்கு மற்றும் வர்த்தக கணக்கில் நீங்கள் இந்த பக்க விற்பனையை எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் பொருள் உழைப்பு மற்றும் பிற மேல்நிலைகள் சரியானது மற்றும் இந்த பக்கத்தின் வித்தியாசம் இது மொத்த இலாபத்திற்குச் சொல்லப்படும் எனவே இது மொத்த இலாபம் பின்னர் மொத்த இலாபம் குறைகிறது நீங்கள் இலாப நட்டக் கணக்கைத் தயாரிக்கும்போது இலாப நட்டக் கணக்கைத் தொடங்கும்போது வர்த்தகக் கணக்கிலிருந்து வரும் மொத்த இலாபத்தின் மூலம் இங்கே தொடங்குவீர்கள் பின்னர் நீங்கள் மற்ற மறைமுக செலவுகளைக் கழித்து இறுதியாக உங்கள் PAT இங்கே வரிக்கு முந்தைய நிகர லாபம் என்று அழைக்கப்படும் இலாபமாகும் பின்னர் அது வரிப் பகுதியாகும் பின்னர் வரிக்கு பின் நிகர இலாபமாகும் எனவே இது பின்னர் இலாப நட்டக் கணக்கின் மொத்த வருமானம் வருமான அறிக்கையின் இழப்பு பகுதியாகும் இப்போது நாம் அதைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் நிகர இலாபம் நிறுவனத்திற்கு நிகர பெரும்பகுதி மொத்த இலாபத்திலிருந்து வர வேண்டும் இங்குள்ள மொத்த இலாபம் என்னவென்றால் இந்த தொகை 10000 என்று நாம் கருதுகிறோம் இப்போது இந்த முக்கிய வருமான தவிர வேறு எதையாவது சம்பாதித்தோம் சிலவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் அதாவது வருமானத்தை முதலீடு செய்வதன் மூலம் சந்தையில் அவர்கள் 2000 ரூபாயின் பெயரளவு வருமானத்தை ஈட்டினர் பின்னர் வருமானத்திற்கு நிதியளிப்பதன் மூலம் அவர்களுக்கு மேலும் 1000 ரூபாய் வருமானம் கிடைத்தது எனவே இது மொத்த தொகை 13000 ஆக மாறியது மேலும் இங்கே 13000 சரியா மொத்த மறைமுக செலவினங்களில் எடுத்துக்காட்டாக மறைமுக செலவுகள் 8000 எனவே வரிக்கு முன் நிகர இலாபம் என்பது 5000 அதாவது நிகர இலாபம் 5000 என்றும் P இது 8000 என்றும் கூறுகிறது எனவே 13 8 என்பது நீங்கள் செலுத்தும் 5000 ஆகும் உதாரணமாக 1500 ரூபாய் வரி எனவே இறுதியாக வரிக்குப் பிறகு உங்கள் நிகர இலாபம் 3500 ரூபாயாக இருக்கும் எனவே இந்த 3500 ரூபாயின் முக்கிய ஆதாரம் இதுதான் மொத்த இலாபம் இறுதியாக மொத்த இலாபம் என்பது செயல்திறன் அல்லது திறமையான செயல்பாடுகள் அல்லது வருமானம் ஈட்டிய நிறுவனத்தின் அல்லது இலாபம் ஈட்டிய நிறுவனத்தின் செயல்பாடுகளின் விளைவாகும் எனவே இந்த மாதிரியான நிலைமை இருந்தால் அந்த வருமானத்தை பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியும் ஏனெனில் இது ஒரு உற்பத்தி அமைப்பு எனவே இது நிறுவனத்தின் வருமானத்தின் முக்கிய ஆதாரமாக இருப்பது மொத்த இலாபம் இது செயல்பாடுகளிலிருந்து பெறப்படுவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது மொத்தத்தில் ஒரு மற்றொரு பகுதி முதலீட்டு நடவடிக்கைகளிலிருந்தும் நிதியளிப்பிலிருந்தும் வருமானத்தை ஈட்ட முடியும் ஆனால் இது செயல்பாடுகளின் வருமானத்தை விட மிகக் குறைவான தொகையாக இருக்க வேண்டும் உதாரணமாக அதாவது இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் எங்களுக்கு இன்னொரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்வது இங்கே 10000 இல்லை அது 2000 அல்ல இது இங்கே 1000 இல்லை மொத்த இலாபம் 5000 மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் பொதுவாக 4000 என்று இங்கே நீங்கள் கூறலாம் இங்கு நிதி நடவடிக்கைகள் நமக்கு மீண்டும் 4000 ரூபாயை வைத்திருக்க உதவுகிறது எனவே செயல்பாட்டின் வருமானம் முதலீடு மற்றும் நிதியுதவியை விட அதிகமாக இருந்தாலும் இந்த வருமானம் 8000 ரூபாய் இதன் பொருள் முதலீட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் அல்லது நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிறுவனங்கள் அவற்றின் மொத்த இலாபத்திற்கு மற்றும் பணத்திற்கு அவர்களின் செயல்பாடுகள் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்க வேண்டும் இதன் பொருள் பணத்தின் ஆதாரம் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மட்டுமல்ல நிதி நடவடிக்கைகளின் முதலீட்டின் கீழ் பணத்தின் பெரியஅங்கு இருக்கிறது என்பதற்கான அறிகுறியை இது தருகிறது இந்த நிறுவனம் ஒரு நிதி நிறுவனம் அல்ல இந்த நிறுவனம் ஒரு முதலீட்டு நிறுவனம் அல்ல இந்த நிறுவனம் அடிப்படையில் உற்பத்தி செய்யும் நிறுவனம் எனவே வருமானத்தின் முக்கிய ஆதாரம் இலாபத்தின் முக்கிய ஆதாரமாக செயல்பாடுகள் இருக்க வேண்டும் மற்றும் அது மொத்த இலாப வடிவத்தில் இருக்க வேண்டும் ஆனால் மொத்த இலாபம் 5000 மட்டுமே இங்கே உங்கள் வருமானம் கூட்டல் இந்த 38000 இது இங்குள்ள மொத்த இலாபத்தை விட அதிகம் எனவே நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருப்பதாக அர்த்தம் நிறுவனத்தின் இலாபத்திற்கு பங்களிக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன மற்றும் இறுதியாக நிறுவனத்தின் பணத்திற்கு என்னென்ன நடவடிக்கைகள் பங்களிக்கின்றன மற்றும் மொத்த பங்களிப்பில் முதலீட்டு நடவடிக்கைகள் மற்றும் நிதி நடவடிக்கைகள் செயல்பாடுகளை விட அதிகம் இதன் பொருள் நிறுவனம் அதன் முக்கிய செயல்பாடுகளிலிருந்து விலகிவிட்டது அல்லது அதனால் அதனுடைய செயல்பாடுகளில் இருந்து அதிலிருந்து போதுமான வருமானத்தை ஈட்ட முடியவில்லை என்பதாகும் அதன் உற்பத்தி சந்தையில் குறைவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே அதனால்தான் அவர்கள் முதலீடுகளையும் நிதி விஷயங்களையும் வருமானத்தை ஈட்ட பயன்படுத்துகிறார்கள் எனவே இங்கே நீங்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் 3500 என்பது வரிக்குப் பிறகு மொத்த நிகர லாபம் ஆனால் இந்த 3500 இன் அதிக பங்களிப்பு முதலீட்டு மற்றும் நிதி நடவடிக்கைகளிலிருந்தும் குறைந்த பங்களிப்பு செயல்பாட்டு நடவடிக்கைகளிலிருந்தும் கிடைக்கிறது இது ஏற்றுக்கொள்ளத்தக்க விவகாரங்கள் அல்ல ஏதேனும் நிறுவனங்கள் ஒரு உற்பத்தி நிறுவனமாக இருந்தால் அந்த காரணத்திற்காக IASC பார்வை அதுதான் சர்வதேச கணக்கியல் தரக் குழு பின்னர் ICI இன்ஸ்டிடியூட் ஆப் சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் ஆப் இந்தியா இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டது ஆம் அது தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் பணத்தின் ஆதாரம் நிறுவனத்தின் செயல்பாடு என்ன என்பதை பணப்புழக்க அறிக்கையில் விளக்கவேண்டும் அல்லது முதலீட்டு நடவடிக்கைகள் பணத்தின் மூலமா அல்லது நிதி நடவடிக்கைகள் பணத்தின் மூலமா அல்லது மொத்த முதலீடு மற்றும் நிதி நடவடிக்கைகள் நிறுவனத்தின் செயல்பாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிக பணத்தை உருவாக்குகின்றனவா என்பதாகும் எனவே இந்த நிறுவனத்தில் அனைத்தும் சரியாக இல்லை என்பதற்கான அறிகுறியை இது தெளிவாகக் கொடுக்கும் என்பதோடு இந்த நிறுவனம் எதிர்கொள்ளும் சிக்கல்களைக் கவனிக்க சில தீவிரமான தேவைகளும் உள்ளன எனவே இங்கே இந்த விஷயத்தில் IASC இதற்கான வடிவமைப்பையும் கொண்டுள்ளது மேலும் பணப்புழக்க அறிக்கை 3 நடவடிக்கைகள் செயல்பாட்டு நடவடிக்கைகள் முதலீட்டு நடவடிக்கைகள் மற்றும் நிதி நடவடிக்கைகள் ஆகியவற்றின் கீழ் தயாரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறினர் இப்போது இந்த நடவடிக்கைகள் என்ன அவை என்ன இயக்க நடவடிக்கைகளில் சேர்க்க பரிந்துரைக்கப்படுகின்றன இது முழுமையானது இயக்க நடவடிக்கைகளின் பட்டியல் இயக்க நடவடிக்கைகளிலிருந்து பணப்புழக்கம் அல்லது ஒருபுறம் இருக்கும் செயல்பாடுகளிலிருந்து பணப்புழக்கம் என்று அவர்கள் கூறலாம் மறுபுறம் அவர்கள் செயல்பாடுகளிலிருந்து பணப்பரிமாற்றத்தை வழங்கியுள்ளனர் எனவே இங்கே பொருட்கள் விற்பனை மற்றும் வழங்கும் சேவையிலிருந்து பணப் பெறுதல்களிலிருந்து பணப்புழக்கமாக என்ன சேர்க்கப்படும் இதுதான் நிறுவனத்தின் முக்கிய வணிகம் முதலீடு அல்லது நிதி நடவடிக்கைகள் அல்ல ஆகவே நிறுவனத்தின் செயல்பாட்டு நடவடிக்கைகளில் இருந்து வருவதை விட முதலீடு மற்றும் நிதியளிப்பிலிருந்து ஏன் பணம் அதிகமாகப் வருகிறது என்பது கேட்கப்பட வேண்டிய அல்லது பதிலளிக்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி இரண்டாவது விஷயம் என்னவென்றால் எங்களிடம் சில தொழில்நுட்பங்கள் இருந்தால் ராயல்டி கட்டணம் கமிஷன் மற்றும் பிற வருவாய்களில் இருந்து ரொக்க ரசீதுகள் கிடைக்கும் நாம் அதை வாடகைக்கு எடுத்துள்ளோம் அல்லது நாம் தயாரிக்கும் தயாரிப்பு தொடர்பாக சில ஆலோசனை சேவைகளை வழங்குகிறோம் அல்லது ஏற்கனவே இருக்கும் வணிகத்தின் செயல்பாட்டின் தற்போதைய வணிகத்திற்கு வெளியே சில கமிஷனைப் பெறுகிறோம் பின்னர் அது இயக்க வருமானம் பிரீமியங்கள் மற்றும் உரிமைகோரல்களுக்கான காப்பீட்டு நிறுவனத்தின் பண ரசீதுகள் காப்பீட்டு நிறுவனத்தின் முக்கிய வணிகம் காப்பீட்டுக் பெரும் பிரீமியம் ஆகும் மேலும் பண ரசீதுகள் பெரும்பாலும் காப்பீட்டு நிறுவனம் பிரீமியங்கள் மற்றும் உரிமைகோரல் வருடாந்திரங்கள் மற்றும் பிற கொள்கை நன்மைகளுக்கான ஒரு நிறுவனமாகும் எனவே எந்தவொரு கணக்கையும் பிரீமியத்திற்கு செலுத்துகிறது மற்றும் இதுபோன்ற பிற வரவுகள் காப்பீட்டு நிறுவனத்திற்கு வருகின்றன அவை காப்பீட்டு நிறுவனத்தின் செயல்பாடுகள் இதேபோல் நிதி மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளுடன் குறிப்பாக அடையாளம் காண முடியாவிட்டால் வருமான வரியின் பணத்தைத் திருப்பிச் செலுத்துதல் நாம் இந்தியாவில் முன்கூட்டியே வரி செலுத்துவதால் கூடுதல் வரி செலுத்தியுள்ளோம் எனவே நாம் கூடுதல் வரி செலுத்தியிருந்தால் மற்றும் ஆண்டு முடிவில் தீர்வு நடைபெறும் போது கூடுதல் வரி செலுத்தியதாக நிறுவனம் கண்டறியப்பட்டால் மற்றும் கூடுதல் வரி வருமான வரித் துறையால் திருப்பித் தரப்படுகிறது பின்னர் இது செயல்பாடுகளின் ஒரு பகுதியாகும் பின்னர் கடைசியாக இருப்பது எதிர்கால விருப்பங்கள் மற்றும் இடமாற்று ஒப்பந்தங்கள் தொடர்பான பண ரசீதுகள் இவை வர்த்தக நோக்கங்களுக்காக நடத்தப்படுவதாகவும் எனவே நிறுவனம் அதன் சிக்கல்களை குறைப்பதற்காக வாங்கியிருந்தால் அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் கூறலாம் இந்த தயாரிப்புகளிலிருந்து வரும் முதலீடு அல்லது பணப்புழக்கம் எதிர்கால விருப்பங்கள் மற்றும் இந்த ஒப்பந்தங்களை மாற்றுகிறது இது செயல்பாடுகளிலிருந்து வரும் வரவுகள் செயல்பாடுகளில் இருந்து உருவாகும் பண வரவுகள் என்றும் அறியப்படும் இதேபோல் பணப்பரிமாற்றங்களின் பட்டியலைக் கொடுத்துள்ளதாக அவர்கள் திட்டவட்டமாகக் கூறியுள்ளனர் அவை செயல்பாடுகளில் இருந்து வெளியேறும் பணமாகக் கருதப்படும் நாம் மூலப்பொருட்களை வாங்கும் போது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான சப்ளையர்களுக்கு ரொக்கக்பேமெண்ட் செலுத்துகிறோம் ஊழியர்களுக்கான சம்பளத்தை செலுத்தும் ஊழியர்களின் சார்பாகவும் மற்ற பயன்பாடுகள் அதாவது மின்சாரம் நீர் போன்ற பில்கள் பிரீமியங்கள் உரிமைகோரல்கள் மற்றும் வருடாந்திரங்கள் மற்றும் பிற பாலிசி நன்மைகளுக்காக காப்பீட்டு நிறுவனம் பணம் செலுத்துகிறது சாதாரணமாக அவர்கள் பிரீமியத்தைப் பெறும்போது பணம் உள்ளே வருகிறது அவர்கள் உரிமைகோரல்களைச் செலுத்தும்போது காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து பணம் வெளியேறும் வருமான வரி செலுத்துதல் அவை நிதி மற்றும் முதலீட்டோடு குறிப்பாக அடையாளம் காணப்படாவிட்டால் முதலீடு மற்றும் நிதியளிப்பு ஆகியவற்றின் கணக்கில் இல்லாவிட்டால் செயல்பாடுகளின் கணக்கில் மட்டுமே இருந்தால் வருமான வரி செலுத்துதல் என்பது செயல்பாடுகளின் கணக்கில் பணப்புழக்கமாகும் கடைசியாக எதிர்காலம் முன்னோக்குகள் விருப்பங்கள் மற்றும் இடமாற்று ஒப்பந்தங்கள் தொடர்பான பணப்பரிமாற்றங்கள் இவை கையாளுதல் அல்லது வர்த்தக நோக்கங்களுக்காக நடத்தப்படும் எனவே இவை தெளிவாக வரையறுக்கப்பட்டு இந்த வருமான பணப்புழக்க அறிக்கை பகுதியை உருவாக்குகின்றன இது செயல்பாடுகளிலிருந்து வருவது பணப்புழக்கம் ஆகும் எனவே இங்கே இந்த வெவ்வேறு உள் வரத்து மற்றும் வெளிச்செல்லும் வகைகளின் கீழ் பணப்புழக்க அறிக்கையை நாம் தயாரிக்க வேண்டும் இந்த 5 வகைகளின் கீழ் வரும் எந்தவொரு வரத்து மற்றும் 5 தலைப்புகளுக்கு கீழான எந்தவொரு வெளிப்பாடும் வரவிருக்கும் பணப்புழக்கமாக கருதப்படும் எனவே இது செயல்பாட்டு பணப்புழக்கம் நிறுவனங்களின் செயல்பாடுகள் எவ்வளவு வலிமையானவை என்பது நிறுவனத்திற்கு பணத்தின் பெரிய பங்கு என்று கருதப்படும் ஏனெனில் அது ஒரு உற்பத்தி நிறுவனம் அல்லது அது முதலீடு செய்யாது சரியா எனவே இது பண உள்வரவு மற்றும் வெளிச்செல்லும் ஆதாரங்களின் விரிவான பட்டியல் ஆகும் பின்னர் முதலீட்டு நடவடிக்கைகளில் இருந்து வரும் பணம் பற்றிப் பேசுகிறோம் இது பணப்புழக்கம் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளை நோக்கி வெளியேறுவதாக கருதப்படும் நிலையான சொத்துக்களில் இருந்து பெறப்படும் பணம் அதாவது நீங்கள் ஏதேனும் இயந்திரங்களை சொத்துக்களை விற்கிறீர்களானால் இந்த நடவடிக்கைகளின் விற்பனையிலிருந்து உருவாகும் பணப்புழக்கத்தை கூட முதலீட்டு நடவடிக்கைகளில் இருந்து வரும் பண வரவு என அறியப்படுகிறது மற்ற நிறுவனங்களிலிருந்து பெறப்படுபவைகளை தவிர கடன் பத்திரங்களில் பங்குகள் கடன் பத்திரங்களை அல்லது வர்த்தக நோக்கங்களுக்காக மற்ற நிறுவனங்களுடன் கூட்டு சேருதல் போன்றவை பணத்துக்கு நிகராகக் கருதப்படுகிறது மற்றும் அவைகள் வணிக தேவைகளுக்காக பெறப்பட்டது ஆனால் நிதி நிறுவனங்கள் மீட்கப்பட்ட அட்வான்ஸ் மற்றும் கடன்கள் தவிர மூன்றாம் தரப்பினருக்கு வழங்கிய அட்வான்ஸ் பேமெண்ட் மற்றும் கடன்கள் மற்றும் எந்த வகையான கடன்களும் கொடுத்திருந்தால் அவற்றின் பண ரசீதுகள் பிறகு இது முதலீட்டு நடவடிக்கைகள் என கருதப்படுகிறது எந்தவொரு உற்பத்தி நிறுவனமும் மற்ற நிறுவனங்களுக்கு கடனைக் கொடுத்திருந்தால் அந்தக் கடனை அவர்கள் மீட்டெடுத்தால் அதுவும் முதலீட்டு நடவடிக்கைகளில் வரும் அடுத்து பண ரசீதுகள் இவை ஒப்பந்தம் அல்லது வர்த்தக நோக்கத்திற்காக அல்லது நிதி நடவடிக்கைகள் இவை தவிர எதிர்வரும் பரிமாற்றங்கள் ஒப்பந்தங்கள் ஆகும் அவை இயக்க நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது நிதி நடவடிக்கைகளுக்காகவோ இருந்தால் இதன் கீழ் அல்ல ஆனால் அவை முதலீட்டு பத்திரங்களாக பயன்படுத்தப்படுகின்றன என்றால் நிறுவனத்திற்கு உபரி வருமானம் இருந்தால் அல்லது இருப்புக்கள் இருந்தால் அந்த இருப்புக்கள் இந்த வெவ்வேறு ஆயிரங்களில் இங்கு முதலீடு செய்யப்படுகின்றன அந்த பத்திரங்கள் செயல்பாட்டு அபாயத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமல்லாமல் முதலீட்டு நோக்கத்திற்காக மட்டுமே வாங்கப்படுகின்றன எனவே அந்த விஷயத்தில் முதலீடுகளிலிருந்து வரும் இன்ஃப்லோ முதலீடு செய்ய விரும்பினால் இது முதலீட்டு நடவடிக்கைகளின் காரணமாக பணப்பரிமாற்றம் என்றும் அழைக்கப்படும் ஏனெனில் அந்த விஷயத்தில் நிறுவனம் உபரி பணத்தை முதலீடு செய்கின்றது இது பங்குகள் வாரண்டு கள் அல்லது பிற நிதி பத்திரங்கள் அல்லது பிற நிறுவனங்களின் கடன் பத்திரங்கள் மூன்றாம் தரப்பினருக்கு வழங்கப்பட்ட முன்பணம் மற்றும் கடன்கள் நிதி நிறுவனங்களால் செய்யப்பட்ட அட்வான்ஸ் மற்றும் கடன்களை ஏற்றுக்கொள்கின்றன கடைசியாக எதிர்கால விருப்பத்திற்கான பணப்பரிமாற்றங்கள் ஒப்பந்தங்கள் அவை பலப்படுத்தப்படுவதற்காக வாங்கப்படும்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது அவைமுதலீட்டு நோக்கங்களுக்காக வாங்கி செயல்பாட்டு அபாயத்தை திசை திருப்புகின்றன என்று கூறப்படுகிறது இந்த வகையான முதலீட்டைச் செய்வதற்காக வெளியேறும் எந்தவொரு பணமும் முதலீட்டு நடவடிக்கைகளின் காரணமாக பணப்பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது கடைசியாக நிதி நடவடிக்கைகளில் இருந்து வரும் பணப்புழக்கம் எனவே வரவுகள் பங்குகள் அல்லது அதுபோல் பிற கருவிகளை வழங்குவதன் மூலம் வரும் பணம் வருவாயின் ஆதாரங்களாக உள்ளன நிறுவனம் சந்தையில் பங்குகளை வெளியிடுகிறதென்றால் கேஷ் இன்ஃப்லோ இருக்கும் இது செயல்பாட்டிற்காக உருவாக்கப்படும் நிதியுதவி ஆகும் எனவே இது ஒரு செயல்பாடு அல்ல இது அடிப்படையில் ஒரு நிதி செயல்பாடு ஆகும் கடன்களை வழங்குவதன் மூலம் பணம் பெறப்படுகிறது எனவே அவை பணத்தை உருவாக்கக்கூடிய இரண்டு வகையான பத்திரங்கள் ஒன்று பங்கு பத்திரங்கள் மற்றும் இரண்டாவது கடன் பத்திரங்கள் ஒருவர் அந்த பத்திரங்களை வாங்குவதன் மூலம் அந்த நபர் நிறுவனத்தின் மரியாதை உள்ள நபராக மாறுகிறார் கடன் பத்திரமாக இருக்கும் இரண்டாவது கருவியை வாங்கும் இரண்டாவது நபர் அவர் நிறுவனத்திற்கு கடனளிப்பவர் அல்லது நிறுவனத்திற்கு கடன் வழங்குபவர் என்று அழைக்கப்படுவார் எனவே பங்குகள் மற்றும் இதே போன்ற பத்திரங்களில் இருந்து வரும் பங்கு ஈக்விட்டி நிறுவனத்தின் நிதி நடவடிக்கைகளிலிருந்து வருகிறது மற்றும் பணப்பரிமாற்றம் என்பது பணம் செலுத்துதல் கடன் வாங்கிய தொகையை திருப்பிச் செலுத்துதல் எடுத்துக்காட்டாக நாம் பங்குகளைத் வாங்குவது மற்றும் பங்குகளை வாங்கியவர்களிடமிருந்து திருப்பிச் செலுத்துதல் அல்லது எந்தவொரு பங்குகள் அல்லது கடன் பத்திரங்கள் தொடர்பான பணம் செலுத்துதல் நிதி நடவடிக்கைகளின் காரணமாக மீண்டும் பணப்பரிமாற்றம் ஆகும் இது முன்னுரிமை மூலதனத்தின் பண மீட்பையும் பங்குகளை திரும்ப வாங்குவதற்கு திருப்பிச் செலுத்துதலையும் ஒத்ததாகும் எனவே இதேபோல் நாம் கடன் பத்திரங்களை கையாளுகிறோம் ஏனெனில் கடனீடுகள் மற்றும் பத்திரங்கள் மற்றும் விருப்பத்தேர்வுகள் அவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன அங்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும் அந்தக் காலத்திற்குப் பிறகு அவற்றை மீட்கப்பட வேண்டும் அல்லது திரும்ப வாங்க வேண்டும் இதேபோல் ஈக்விட்டி பங்குகளையும் நிறுவனங்களால் திரும்ப வாங்க முடியும் எனவே நாம் கடன் வாங்கிய எந்தவொரு கடனையும் நீங்கள் திருப்பிச் செலுத்துகிறீர்களானால் அல்லது முன்னுரிமைப் பங்குகளாக இருக்கும் எந்தவொரு பங்கையும் மீட்டெடுக்கிறீர்கள் அல்லது பங்குகளை திரும்ப வாங்கினால் பணமும் அதன் அடிப்படையில் வெளியேறுகிறது இது நிதி நடவடிக்கைகளின் காரணமாக பணப்பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே முதலீடுகளிலிருந்து எவ்வளவு பணம் வருகிறது நிதி நடவடிக்கைகளில் இருந்து எவ்வளவு பணம் வருகிறது என்பது மிகத்தெளிவாக இருக்க வேண்டும் எனவே பணத்தின் முக்கிய மூலத்தின் ஆதாரம் என்ன என்பதை முதலில் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் பணம் பெரும்பாலும் செயல்பாட்டு நிறுவனத்தின் நன்மையிலிருந்து வந்தால் நிறுவனங்களின் நிதி ஆரோக்கியம் நல்லது ஆனால் அது எதிர்மாறாக நடக்கிறது என்றால் முதலீடு மற்றும் நிதி நடவடிக்கைகளில் இருந்து அதிக பணம் வருகிறது ஆனால் நிறுவனத்தின் உற்பத்தி செயல்பாட்டிலிருந்து பணம் குறைவாக வருகிறது என்றால் நிறுவன நடவடிக்கைகளில் ஏதோ குழப்பம் அல்லது தவறு உள்ளது என்று அர்த்தம் நாம் ஒரு நிறுவனத்திற்கு கடன் வழங்குபவர் அல்லது வாங்குபவர் என்ற நிலையில் விவரங்களை ஆராய வேண்டும் இந்த வகுப்பு விவாதத்தை நாம் முடிப்பதற்கு முன் லிக்விடிடீ மேனேஜ்மென்ட் என்று அழைக்கப்படுகிறது இது அடுத்த ஒரு வாரத்தில் அல்லது 15 நாட்களில் அல்லது 1 மாதத்திற்கு நாம் எதிர்நோக்குகிறோம் ஒரு குறிப்பிட்ட தொகையைத் தாண்டி நமக்கு பணம் தேவையில்லை அந்தக் காலகட்டத்தில் எங்களிடம் கொஞ்சம் உபரி பணம் இருக்கப் போகிறது எனவே குறுகிய கால சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்வதன் மூலம் அந்த பணத்தை நாம் மாற்றுவோம் ஒருவேளை வைப்புத்தொகையை அல்லது சிலர் வாராந்திர பத்திரங்கள் அல்லது கார்ப்பரேட் டெபாசிட்களைக் கூறலாம் அவை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் அல்லது மிகக் குறுகிய காலத்தில் என்று அழைக்கப்படும் அவற்றை மிகக் குறுகிய காலத்தில் திரும்பப் பெறலாம் அவை லிக்விடிடீ வை உருவாக்குவோம் இந்த உபரி நிதிகள் அல்லது இந்த உபரி ரொக்கம் ஓரளவு ஆபத்தான பத்திரங்களாக ஓரளவு குறைவான ஆபத்தான பத்திரங்கள் அல்லது ஆபத்தில்லாத பத்திரங்கள் என்று ஆபத்து நிர்வகிக்கப்படுகிறது எனவே நாம் பணத்தை வைத்திருக்கிறோம் அல்லது சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை வைத்திருக்கிறோம் அல்லது எப்போதாவது இரண்டையும் வைத்திருக்கிறோம் நாம் பணத்தையும் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களையும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு செலுத்த பணமாக வைத்திருக்கிறோம் அல்லது நிறுவனத்தின் பணத் தேவைகளைப் பூர்த்திசெய்ய வேண்டியும் அவற்றை செலுத்தப்பட வேண்டிய காலத்தில் மீதம் உள்ளவைகளை சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களாக மாற்றப்படுகின்றன எனவே அது ப்யுர லிக்விடிடீ ஐ பராமரிக்கலாம் எனவே பணத்தின் உதவியுடன் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அல்லது உபரி ரொக்கம் இருந்தால் குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பு என வைத்த பிறகு சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்யப்படும் எனவே பணம் குறைந்துவிட்டால் நாளை சந்தையில் உள்ள பத்திரங்களை எளிதாக விற்க முடியும் அதை பணத்திற்கு மாற்றலாம் மேலும் நாம் எங்கள் கடமைகளை செலுத்த முடியும் எனவே நிறுவனம் நிதிக் கடமைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும் மேலும் இது தொழில்நுட்ப ரீதியாக கருதப்படவில்லை எனவே லிக்விடிடீ என்பதாகும் எனவே இந்த வகுப்பிற்காகவும் அடுத்த முறை சந்திக்கும் போதும் அல்லது அடுத்த வகுப்புக்குச் செல்லும்போதும் நாம் இங்கே நிறுத்த வேண்டும் பின்னர் நான் கேஷ் மேனேஜ்மென்ட் க் காண மிகவும் உதவியாக இருக்கின்றன இந்த மாதிரிகள் இரண்டு மாதிரிகளை அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் மிக்க நன்றி